உங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் இப்போது ப்ராஜெக்ட் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் வேறு சில அம்சங்களைப் பற்றி விவாதிப்போம் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்ற விவரங்களை எவ்வாறு சேகரிப்பது என்பதை முதலில் பார்ப்போம் பின்னர் பகுதி நிறைவு அறிக்கை என அழைக்கப்படும் ஒரு சிறப்பு தொழில்நுட்பத்தைக் காண்போம் பின்னர் ப்ராஜெக்ட்டின் மதிப்பாய்வைப் பற்றி பார்ப்போம் எனவே முன்னேற்ற விவரங்களைப் பற்றிய டேட்டாவைச் சேகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது நாம் செய்த சாதனைகள் மற்றும் ப்ராஜெக்ட்டில் ஏற்பட்டுள்ள செலவுகள் போன்ற விவரங்களை நாம் சேகரிக்க வேண்டும் ஆனால் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் பகுதி நிறைவுகளை எவ்வாறு கையாள்வது அதாவது 99 சதவீதம் நிறைவு நோய்க்குறி எனவே என்னென்ன நடவடிக்கைகள் உள்ளன அவை எப்போதும் 99 சதவிகிதம் நிறைவடையும் இன்னும் 1 சதவிகிதம் எஞ்சியிருக்கும் எனவே இந்த பகுதி நிறைவு சிக்கல்களை எவ்வாறு கையாள்வது இந்த சிக்கல்களுக்கு சில சாத்தியமான தீர்வுகள் உள்ளன முதலில் நாம் தயாரிப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் தயாரிப்புகளில் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் ஆனால் செயல்பாடுகளில் அல்ல இதேபோல் பெரிய சிக்கலான செயல்பாடு இருந்தால் இந்த சிக்கலான செயல்பாடுகளை நாம் பல துணை நடவடிக்கைகளாகப் பிரிக்க வேண்டும் இப்போது டேட்டாவை எவ்வாறு சேகரிப்பது என்று பார்ப்போம் பொதுவாக மேனேஜர்கள் நீண்ட சிக்கலான செயல்பாடுகளை 1 அல்லது 2 வார கால இடைவெளியில் கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளாக உடைக்க முயற்சிக்க வேண்டும் இருப்பினும் பகுதி நிறைவு செய்யப்பட்ட செயல்பாடு குறித்த தகவல்களை சேகரிப்பது அவசியம் அதாவது முழுமையாக முடிக்கப்படாத நடவடிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்துள்ளன இந்த நடவடிக்கைகள் தொடர்பான டேட்டாவை நாம் சேகரிக்க வேண்டும் குறிப்பாக இன்னும் எவ்வளவு வேலைகள் முடிவடைய வேண்டும் என்ற முன்னறிவிப்பு தொடர்பான தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும் ஆனால் இதுபோன்ற முன்னறிவிப்பை முன்கூட்டியே துல்லியமாக செய்வது மிகவும் கடினம் எனவே தொடர்ச்சியான தயாரிப்புகள் இருக்கும் இடத்தில் செயல்பாட்டை ஓரளவு முடிப்பது மதிப்பிடுவது எளிது எனவே சில தொடர் தயாரிப்புகள் இருக்கும் இடத்தில் செயல்பாட்டை ஓரளவு மதிப்பிடுவது எளிது இப்போது பதிவுகள் விவரக்குறிப்புகள் அல்லது திரை தளவமைப்புகளின் எண்ணிக்கையை எண்ணுவதைப் பார்ப்போம் இது முன்னேற்றத்தின் நியாயமான அளவை அளிக்கும் எனவே மொத்த பதிவுகளின் எண்ணிக்கை என்ன எத்தனை பதிவுகளை நாம் குறிப்பிட்டுள்ளோம் என்று எண்ணினால் பதிவுகளின் விவரக்குறிப்புகளின் எண்ணிக்கை அல்லது ஸ்கிரீன் லேஅவுட்களின் மொத்த எண்ணிக்கை என்ன இதுவரை எத்தனை உற்பத்தி செய்துள்ளோம் அவை முன்னேற்றத்திற்கு நியாயமான அளவைக் கொடுக்கலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இடைநிலை தயாரிப்புகள் அவற்றை செயலற்ற மைல்கற்களாகப் பயன்படுத்தலாம் எனவே சில சந்தர்ப்பங்களில் சில இடைநிலை தயாரிப்புகளை செயலற்ற மைல்கற்களாகப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஒரு நிரலின் முதல் வெற்றிகரமான தொகுப்பு அது பூர்த்தி செய்யப்பட்டதாக இல்லாவிட்டாலும் முதல் முறையாக ஒரு இடைநிலையான ஒரு நிரலின் முதல் வெற்றிகரமான தொகுப்பு இது என்ன விளைவைக் கருத்தில் கொள்ளலாம் இது ஒரு மைல்கல் அது இறுதி தயாரிப்பு இல்லையென்றாலும் அது ஒரு இடைநிலை தயாரிப்பு ஆனால் இது ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது எனவே இப்போது பகுதி நிறைவு அறிக்கையைப் பற்றி பார்ப்போம் ஓரளவு நிறைவு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான டேட்டாவை நாம் சேகரிக்க வேண்டும் நிலையை ரிபோர்ட் அளிக்க வேண்டும் பல நிறுவனங்கள் ஸ்டான்டர்ட் அக்கவுன்டிங் சிஸ்டமை பயன்படுத்துகின்றன தனிப்பட்ட வேலைகளுக்கு நிறுத்த நேரத்தை வசூலிக்க வாராந்திர டைம்ஷீட்களுடன் நிலையான கணக்கியல் முறைகளைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள் கட்டணம் வசூலிப்பது என்ன செய்வார்கள் ஊழியர்களுக்கு வாராந்திர அடிப்படையில் செலுத்த வேண்டிய சம்பளம் என்ன என்பதை தீர்மானிக்க ஒரு டைம்ஷீட் வாராந்திர டைம்ஷீட்டைப் பயன்படுத்துகிறார்கள் பணியமர்த்தப்பட்ட நேரம் அல்லது ஒரு ப்ரொஜெக்ட்டிற்கு மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் ப்ரொஜெக்ட்டிற்கான கட்டணங்கள் சரி என்பதைக் குறிக்கிறார்கள் ஒரு ப்ரொஜெக்ட்டிற்கு முன்பதிவு செய்யப்பட்ட ஊழியர்களின் நேரம் ஊழியர்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் ப்ரொஜெக்ட்டிக்கான கட்டணங்கள் ஆகியவற்றைக் குறிக்கிறது ஆனால் இது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு எதற்காக தயாரிக்கப்பட்டது அல்லது பணிகள் அட்டவணையில் உள்ளதா இல்லையா என்பதைக் கூறவில்லை இந்த வாராந்திர டைம்ஷீட்டில் என்ன தயாரிக்கப்பட்டது அல்லது என்ன நடந்தது அல்லது பணி அட்டவணையில் உள்ளதா என்பது குறித்து எந்த தகவலையும் கொடுக்காது அதனால்தான் அதை ஏற்றுக்கொள்வது பொதுவானது அல்லது தற்போதுள்ள கணக்கியல் டேட்டா சேகரிப்பை மேம்படுத்தி ப்ரொஜெக்ட்க் கட்டுப்பாட்டின் தேவைகளைப் பூர்த்தி செய்லாம் தற்போதுள்ள கணக்கியல் டேட்டா சேகரிப்பு அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் அல்லது நீட்டிக்க வேண்டும் எனவே இந்த வார நேர அட்டவணைகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வேலை அல்லது பணியை உடைப்பதன் மூலமும் வேலைகள் அல்லது பணியை செயல்பாட்டு நிலைக்கு உடைப்பதன் மூலமும் வாராந்திர நேர அட்டவணைகள் அடிக்கடி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே டைம்ஷீட்களில் எந்த வேலைகள் அல்லது பணிகள் செயல்பாட்டு நிலைக்கு உடைக்கப்படுகின்றன மேலும் அவை செலவழித்த நேரத்திற்கு கூடுதலாக செய்யப்படும் வேலைகள் பற்றிய தகவல்களும் தேவைப்படுகின்றன எனவே நாமும் அவர்களும் கூட எனவே செலவிடப்பட்ட நேரத்திற்கு மேலதிகமாக செய்யப்பட்டுள்ள பணிகள் பற்றிய தகவல்களும் தேவைப்படுகின்றன ஆக அடுத்த ஸ்லைடில் வாராந்திர டைம்ஷீட்டின் ஒரு உதாரணத்தைக் காண்பீர்கள் அங்கு நாம் காணலாம் இந்த எடுத்துக்காட்டு இந்த எண்ணிக்கை இந்த வார நேர அட்டவணையின் ஒரு உதாரணத்தைக் காண்போம் எனவே இங்கே காண்பிக்கப்படுவது எனவே இந்த எண்ணிக்கை ஒரு அறிக்கை படிவத்தின் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறது இது வழுக்கும் தன்மை என்ன நிறைவு தேதிகளின் வழுக்கும் தன்மை மற்றும் முழுமையின் மதிப்பீடுகள் பற்றிய தகவல்களைக் கோருகிறது நாம் எந்த வாரத்திற்கு தயார் செய்கிறீர்கள் என்பதற்கான ஊழியர்களின் பெயர் என்ன என்பதை டைம்ஷீட்டில் காணலாம் பின்னர் முக்கியமாக இரண்டு வகையான கட்டணங்கள் உள்ளன அவை ரீசார்ஜ் செய்யக்கூடிய மணிநேரங்கள் மற்றும் ரீசார்ஜ் செய்ய முடியாத மணிநேரங்கள் பின்னர் அவர் எந்த ப்ரொஜெக்ட்களுக்கு பணிபுரிந்தார் பின்னர் அவர் என்ன செயல்பாடுகள் செய்தார் அதனுடன் தொடர்புடைய செயல்பாட்டுக் குறியீடுகள் மற்றும் குறியீட்டு மற்றும் ஆவணப்படுத்தல் போன்ற செயல்பாடுகளின் விளக்கம் பின்னர் இந்த வாரத்தில் அவர் எவ்வளவு மணிநேரம் இந்தச் செயலுக்காக பணியாற்றியுள்ளார் குறியீட்டு செயல்பாட்டைப் போலவே அவர் 12 மணிநேரம் செலவிட்டார் மேலும் இது முடிக்கப்பட்ட வேலையின் சதவீதம் 30 சதவிகிதம் நிறைவுற்றது மற்றும் அட்டவணை நிறைவு என்ன என்பதைக் காட்டுகிறது ஏப்ரல் 24 என்று சொல்லுங்கள் ஆனால் அதே ஏப்ரல் 24 அன்று முடிக்கப்பட்ட மதிப்பீடு என்ன ஆனால் அடுத்த செயல்பாட்டு ஆவணத்திற்கு இந்த வாரம் மணிநேரம் அவர் 20 மணிநேரம் பணிபுரிந்தார் 90 சதவீதம் மணிநேரம் முடிந்தது இதன் விளைவாக அட்டவணை நிறைவு ஏப்ரல் 6 ஆகும் ஆனால் இது 2 நாட்களுக்கு முன்பே மதிப்பிடப்படும் என்று காணப்பட்டது எனவே இது ஏப்ரல் 4 ஆகும் எனவே 90 சதவிகித வேலைகள் முடிந்துவிட்டன அதனால் மொத்த ரீசார்ஜ் செய்யக்கூடிய மணிநேரம் 32 ஆகும் ரீசார்ஜ் செய்ய முடியாத சில மணிநேரங்கள் உள்ளன ஏனென்றால் அவர் பதிலாக அல்லது ஏதேனும் செய்துள்ளார் எனவே மணிநேரம் 8 வாரம் இந்த 8 மணிநேரம் இது ரீசார்ஜ் செய்ய முடியாதது என்று நாம் கூறலாம் எனவே இப்போது இது ரிச்சார்ஜபிள் மணி 32 ஆகும் ஒரு மணி நேரத்திற்கு என்ன தெரியும் என்றால் விலை 32 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அதாவது நாம் செலுத்த வேண்டிய தொகை நாம் ஜான் ஸ்மித்துக்கு செலுத்த வேண்டும் எனவே டைம்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் எனவே பிற அறிக்கையிடல் வார்ப்புருக்களும் மக்கள் பயன்படுத்தக்கூடியவை எடுத்துக்காட்டாக சதவீதத்தின் மதிப்பீட்டைக் கேட்பதற்குப் பதிலாக சில மேனேஜர் மணிநேரங்களின் எண்ணிக்கையைக் கேட்கத் தயாராகலாம் ஏற்கனவே பணி மற்றும் மதிப்பீட்டில் பணிபுரிந்தனர் மற்றும் பணியை முடிக்கத் தேவையான மணிநேரங்களின் மதிப்பீட்டை இங்கே சொல்வது போலவே 30 சதவிகிதம் முடிந்தது எனவே 70 சதவிகிதம் மீதமுள்ளது 90 சதவிகிதம் முடிந்தது 30 சதவிகிதம் மீதமுள்ளது அதைக் கேட்பதற்குப் பதிலாக மேனேஜர் மணிநேரங்கள் நாம் எவ்வளவு மணிநேரம் செலவிட்டீர்கள் பணிகளை முடிக்க இன்னும் எவ்வளவு மணிநேரம் தேவை என்று கேட்கலாம் இவை இந்த அறிக்கையிடல் முறைக்கு மாற்றாக இருக்கின்றன இது என்ன டைம்ஷீட் அல்லது இந்த வாராந்திர டைம்ஷீட் படிவம் இது மற்றொரு மாற்றாக இருக்கலாம் இப்போது இந்த பகுதி நிறைவு அறிக்கையிடல் அம்சத்திற்காக இந்த பகுதி நிறைவு பணிக்கான ரீட் அம்பர் கிரீன் ரிப்போர்டிங் முறை எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தைப் பார்ப்போம் பகுதியளவு நிறைவு அறிக்கையிடலுக்கான ஆட்சேபனைகளை முறியடிப்பதற்கான ஒரு பிரபலமான வழி மதிப்பிடப்பட்ட நிறைவு தேதிகளைக் கேட்பதைத் தவிர்ப்பது எனவே மதிப்பிடப்பட்ட நிறைவு தேதிகளைக் கேட்பதைத் தவிர்க்கலாம் ஆனால் திட்ட இலக்கு தேதியைச் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் மதிப்பீடுகள் குறித்து குழு உறுப்பினர்களிடம் கேட்கலாம் என்ன சாத்தியம் நிகழ்தகவு என்ன அல்லது திட்ட இலக்கு தேதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்ன எனவே இதைச் செய்வதற்கான ஒரு வழி போக்குவரத்து ஒளி முறையைப் பயன்படுத்துவதாகும் போக்குவரத்து வெளிச்சத்தில் உங்களுக்குத் தெரியும் மூன்று விளக்குகள் உள்ளன சிவப்பு பச்சை மற்றும் அம்பர் அல்லது மஞ்சள் எனவே பகுதி நிறைவு அறிக்கையின் சிக்கல்களை சமாளிக்க அந்த வகையான விஷயங்களும் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த அணுகுமுறை பின்வருமாறு செயல்படுகிறது படிகள் இந்த வழியில் பின்பற்றப்படுகின்றன முதல் கட்டம் என்னவென்றால் ஒரு படைப்பில் மதிப்பீட்டிற்கான முக்கிய கூறுகள் அல்லது முதல் நிலை கூறுகள் என்ன என்பதை அடையாளம் காண்பது பின்னர் இந்த முக்கிய கூறுகளை உயர் நிலை அல்லது முதல் நிலை சில கூறுகளாக உடைத்து அவற்றை இரண்டாம் நிலை கூறுகளாக அழைப்போம் இப்போது இந்த மூன்று வண்ணங்களின் அளவில் ஒவ்வொரு இரண்டாம் நிலை கூறுகளையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒன்று இலக்குக்கு பச்சை நிறம் அதாவது செயல்பாடு இலக்கு எனவே எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இரண்டாவது ஒன்று அம்பர் இது இலக்கில் இல்லை தற்போது அது இலக்காக இல்லை ஆனால் அதை மீட்டெடுக்க முடியும் நாம் மீட்டெடுக்கக்கூடிய சில தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தால் இலக்கை மற்றும் கடைசி நிலையை நாம் சந்திக்க முடியும் இறுதி நிறம் சிவப்பு நிறமாக இருக்கிறது இது இப்போது இலக்கில் இல்லை என்பதையும் சிரமத்துடன் மட்டுமே மீட்டெடுக்க முடியும் என்பதையும் குறிக்கிறது நாம் அதிக முயற்சி செய்தால் அது மீட்கப்படலாம் ஆனால் அது சிரமத்துடன் மீட்கப்படலாம் எனவே மூன்று வண்ண அளவில் இந்த இரண்டாம் நிலை கூறுகள் ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்யலாம் இரண்டாவது நிலை உறுப்பு ஒவ்வொன்றையும் மதிப்பிட்ட பிறகு முதல் நிலை மதிப்பீட்டிற்கு வருவதற்கு அனைத்து இரண்டாம் நிலை மதிப்பீட்டையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் பின்னர் ஒட்டுமொத்த மதிப்பீட்டை உருவாக்க முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மதிப்பீட்டை நாங்கள் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் அதாவது ப்ராஜெக்ட்க்கான ஒட்டுமொத்த மதிப்பீடு எனவே பகுதி நிறைவு அறிக்கையின் சில சிக்கல்களை நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும் எனவே அனைத்து நடவடிக்கைகளுக்கான மதிப்பீட்டு படிவங்களை பூர்த்தி செய்ததைத் தொடர்ந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ன் ஒட்டுமொத்த நிலையை மதிப்பிடுவதற்கான அடிப்படையாக இவற்றைப் பயன்படுத்துகிறார் முக்கியமான செயல்பாட்டில் நான் உங்களுக்குச் சொன்னது போல பொதுவாக இது அம்பர் அல்லது சிவப்பு என வகைப்படுத்தப்பட்டிருப்பது மேலும் கருத்தில் தேவைப்படும் இது பச்சை நிறமாக இருக்கும் வரை அது காலக்கெடுவை பூர்த்தி செய்ய முடியும் அது இலக்கை அடைய முடியும் ஆனால் அம்பர் அல்லது சிவப்பு என வகைப்படுத்தப்பட்ட எந்தவொரு முக்கியமான செயலுக்கும் இது மேலும் அறிக்கை தேவைப்படுவதோடு மேலும் ப்ராஜெக்ட் அட்டவணையை திருத்துவதற்கு வழிவகுக்கும் இந்த விஷயத்தில் நாங்கள் ப்ராஜெக்ட் அட்டவணையை திருத்த வேண்டும் விமர்சனமற்ற செயல்பாடுகள் அவை சிவப்பு என வகைப்படுத்தப்பட்டால் அவை ஒரு பிரச்சினையாக கருதப்படும் எனவே விமர்சனமற்ற செயல்பாடுகள் என்றால் முக்கியமான செயல்பாடுகளைப் பாருங்கள் அம்பர் அல்லது சிவப்பு என்றால் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்மிடம் இருக்கலாம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அட்டவணையை மாற்றியமைக்க வேண்டியிருக்கும் ஆனால் முக்கியமானவை அல்லாதவை அவை பச்சை அல்லது அம்பர் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவை சிவப்பு நிறமாக இருந்தால் பிரச்சனையும் இருக்கலாம் எனவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ப்ராஜெக்ட்டை திருத்த வேண்டும் ஏனெனில் அவை மிதக்கும் அவை இலவசம் அல்லது மந்தமான நேரம் எனவே சிறிது நேரத்திற்குப் பிறகு அவை முக்கியமான செயல்களாக அழைக்கப்படும் எனவே விமர்சனமற்ற செயல்பாடுகள் அவை சிவப்பு என வகைப்படுத்தப்பட்டால் அவை ஒரு பிரச்சினையாக கருதப்படுவதைப் போன்றது குறிப்பாக அவை மிதவை அல்லது மந்தமானவை என்றால் மிகக் குறைவானது மற்றும் எதிர்காலத்தில் அவை நுகரப்படும் வாய்ப்பு உள்ளது இதனால் அவை மீண்டும் முக்கியமானதாக மாற்றப்படும் பின்னர் இலக்கு கோடுகளை பூர்த்தி செய்வது கடினம் எனவே ப்ரொஜெக்ட்டை சரியான பாதையில் கொண்டு வர தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது நாம் இங்கே காணக்கூடிய மாதிரி போக்குவரத்து ஒளி மதிப்பீடு எனவே ஊழியர்களின் பெயர் ஜஸ்டின் மற்றும் குறிப்பு எண் எந்த திட்டம் ஒரு குறியீட்டின் செயல்பாடுகள் மற்றும் சி இன் சோதனை தொகுதி இவை வார எண் 13 14 18 போன்றவை நாம் அதைக் காணலாம் கூறுகளின் முதல் கூறு திரை கையாளுதல் நடைமுறைகள் என்பதை முதலில் பார்ப்போம் இதை நாம் எந்த பச்சை நிறத்தில் காணலாம் மற்றும் கோப்பு புதுப்பிப்பு நடைமுறையும் பச்சை நிறத்தில் இருக்கும் எனவே இவை அனைத்தும் பச்சை எனவே 13 வது வாரத்தின் முடிவில் இது சுருக்கமாக இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் 14 வது வாரத்தின் முடிவில் இந்த திரை கையாளுதல் நடைமுறைகள் அம்பர் அதாவது அம்பர் என்றால் என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் அம்பர் என்றால் அது இலக்கில் இல்லை ஆனால் அதை மீட்டெடுக்க முடியும் எனவே இது அம்பர் என்று காட்டுகிறது எனவே அதை மீட்டெடுக்க முடியும் ஆனால் கோப்பு புதுப்பிப்பு நடைமுறைகள் அது சிவப்பு மீண்டும் இவை பச்சை மற்றும் நிரல் ஆவணங்கள் அம்பர் ஆகும் எனவே ஒட்டுமொத்த மதிப்பீடு அதுதான் மன்னிக்கவும் இது இங்கே ஒட்டுமொத்த மதிப்பீடாகும் 14 இன் முடிவில் இது அம்பர் ஆகும் இதேபோல் 15 வது வாரத்தின் முடிவில் நாம் பச்சை அம்பர் அல்லது சிவப்பு என வெவ்வேறு மதிப்புகளின் வெவ்வேறு கூறுகளைக் காணலாம் இதற்காக நாம் காண்கிறீர்கள் இது முக்கியமான முக்கியமான ஒன்று தொகுப்பு இது ஒரு முக்கியமான செயல்பாடு இது சிவப்பு மற்றும் நிரல் ஆவணங்கள் சிவப்பு எனவே 16 வது வாரத்தின் இறுதியில் செயல்பாட்டு சுருக்கம் சிவப்பு என மதிப்பிடப்படுகிறது அதாவது இப்போது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையெனில் அது எந்த அட்டவணைக்கு அப்பால் செல்லும் எனவே நாம் சில தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதனால் நாம் பின்வாங்கலாம் எந்த இலக்கு வரிகளை சந்திக்கலாம் ஆனால் மிகவும் சிரமத்துடன் சிவப்பு மாதிரி மதிப்பீட்டை மதிப்பீடு செய்வது இதுதான் அம்பர் பச்சை செதில்கள் இது வேலை செய்கிறது மறுபரிசீலனை எனப்படும் மற்றொரு முக்கியமான நுட்பத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே பணி தயாரிப்புகளின் மனேஜர்கள்களின் கண்ணோட்டத்தில் மறுஆய்வு செய்வது மிகவும் முக்கியமானது இது ப்ரொஜெக்ட்ன் முன்னேற்றத்தைக் கண்காணிப்பதற்கும் பணி தயாரிப்புகளின் தரத்தை உறுதி செய்வதற்கும் ஒரு முக்கியமான வழிமுறையாகும் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டும் ஏராளமான வேலை தயாரிப்புகளின் மறு செய்கைகள் மூலம் உருவாக்கப்பட்டது வேலை தயாரிப்புகள் என்னவாக இருக்கலாம் பணி தயாரிப்புகள் தேவை ஆவணங்கள் வடிவமைப்பு ஆவணங்கள் ப்ரொஜெக்ட் ஆவணம் குறியீடு ஆவணங்கள் சோதனைத் ப்ரொஜெக்ட்கள் போன்றவை எனவே இந்த வேலை தயாரிப்புகள் ஒவ்வொன்றும் அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான குறைபாடுகளைக் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் மனிதர்கள் இந்த விஷயத்தைத் தயாரிக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு தயாரிப்பிலும் அபிவிருத்தி குழு செய்த தவறுகளால் அவற்றில் ஏராளமான குறைபாடுகள் இருக்கலாம் உறுப்பினர்கள் மனிதர்கள் அதனால்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தின் ஒரு தயாரிப்பை உணர இந்த வேலை தயாரிப்புகளில் உள்ள பல குறைபாடுகளை அகற்றுவது அவசியம் சோதனை என்பது ஒரு பயனுள்ள குறைபாடு அகற்றும் வழிமுறையாகும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இருப்பினும் இயங்கக்கூடிய குறியீட்டிற்கு மட்டுமே சோதனை பொருந்தும் இந்த சோதனை ஆவணங்கள் அல்லது வடிவமைப்பு ஆவணங்களுக்கு இந்த சோதனையைப் பயன்படுத்துவது மிகவும் கடினம் எனவே தேவைப்படாத ஆவணங்கள் வடிவமைப்பு ஆவணங்கள் போன்ற இயங்காத வேலை தயாரிப்புகளின் குறைபாடுகள் எவ்வாறு அகற்றப்படும் எனவே இந்த மதிப்பாய்வு மிகவும் எளிது இது அகற்றுவதற்கான ஒரு பயனுள்ள நுட்பம் மற்றும் இந்த குறைபாடுகள் எனவே மறுஆய்வு என்பது குறியீடு உட்பட அனைத்து வேலை தயாரிப்புகளிலிருந்தும் குறைபாடுகளை அகற்ற மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் உண்மையில் மதிப்பாய்வு குறைபாடுகளை அகற்றுவதில் அதிக செலவு குறைந்ததாக ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளது சோதனைடன் ஒப்பிடும்போது குறியீடு மற்றும் முறையான மறுஆய்வு நுட்பங்களில் அவர்கள் கவனம் செலுத்திய ஆரம்ப மறுஆய்வு நுட்பங்கள் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் பல ஆண்டுகளாக மறுஆய்வு நுட்பங்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன மேலும் பிற வேலை தயாரிப்புகளுடனும் பயன்படுத்த பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளன இது மிகவும் செலவு குறைந்த குறைபாடு நீக்கும் பொறிமுறையாகும் மதிப்பாய்வு பொதுவாக எதற்கு உதவுகிறது மதிப்பாய்வு பொதுவாக சாப்ட்வேரின் பராமரிப்பை பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் உள்ளிட்ட தரங்களிலிருந்து ஏதேனும் விலகலை அடையாளம் காண உதவுகிறது எனவே வேறு எதையும் எனவே மதிப்பாய்வுக்காக கொடுக்கப்பட்ட தரங்களிலிருந்து எந்த விலகலையும் அடையாளம் காண உதவும் பயன்படுத்துவது போன்ற வேலை தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை விமர்சகர்கள் பரிந்துரைக்கின்றனர் எனவே இந்த மதிப்பாய்வோடு தொடர்புடைய நபர்கள் பொதுவாக நாம் அவர்களை மதிப்பாய்வாளர்கள் என்று அழைக்கிறோம் மதிப்பாய்வாளர்கள் பணி உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு வழிகளை பரிந்துரைக்கின்றனர் குறிப்பிட்ட பணி எளிமைப்படுத்தல்களைப் பயன்படுத்தி அதிக நேரம் மற்றும் விண்வெளி திறன் கொண்ட திறமையான வழிமுறைகளைப் பயன்படுத்துதல் சிறந்த தொழில்நுட்ப வாய்ப்புகளைப் பயன்படுத்துதல் போன்றவை எனவே இந்த மதிப்பாய்வாளர்கள் மதிப்பாய்வு செயல்பாட்டின் போது பரிந்துரைக்க முடியும் எனவே தயாரிப்பின் தரம் மேம்படுத்தப்படலாம் எனவே குறைபாடு அடையாளம் காணப்படுவதோடு கூடுதலாக ஒரு மறுஆய்வுக் கூட்டம் பணி தயாரிப்பின் ஆசிரியருக்கு மட்டுமல்லாமல் மறுஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் மற்றவர்களுக்கும் கற்றல் வாய்ப்புகளை வழங்குகிறது இது நல்ல அனுபவங்களைத் தரும் இது உங்களுக்கு நல்ல படிப்பினைகளைத் தரும் எனவே மறுஆய்வுக் கூட்டத்தில் இருந்து பெறப்பட்ட படிப்பினைகள் பங்கேற்பாளர்கள் இதேபோன்ற குறைபாடுகளைச் செய்வதைத் தவிர்க்க அனுமதிக்கும் இதேபோன்ற வகையான திட்டங்கள் எதிர்காலத்தில் வரும் மதிப்பாய்வு பங்கேற்பாளர்கள் மதிப்பாய்வில் உள்ள வேலை தயாரிப்பு பற்றிய நல்ல புரிதலையும் பெறுகிறார்கள் இது அவர்களின் பணியில் வேலை கூறுகளை மற்ற கூறுகளுடன் இடைமுகப்படுத்துவது அல்லது பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது எனவே இப்போது வேட்பாளர்கள் மதிப்பாய்வு செய்வதற்கான தயாரிப்புகளைப் பார்ப்போம் என்ன விஷயங்கள் என்னவாக இருக்கலாம் மதிப்பாய்வு செய்யப்பட்டதா எனவே அனைத்து இடைக்கால மற்றும் இறுதி வேலை தயாரிப்புகளும் அவை வழக்கமாக மதிப்பாய்வுக்கான வேட்பாளர்கள் அவற்றை மதிப்பாய்வு செய்யலாம் வழக்கமாக மதிப்பாய்வுக்கு பொருத்தமான வேட்பாளர்களாகக் கருதப்படும் பணி தயாரிப்புகள் பின்வருமாறு என்ன வேலை தயாரிப்புகள் என்ன தயாரிப்புகளை மதிப்பாய்வுக்கு அனுப்பலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த எஸ்ஆர்எஸ் ஆவணம் போல சாப்ட்வேரின் தேவைகள் விவரக்குறிப்பு ஆவணங்கள் பயனர் இடைமுக விவரக்குறிப்புகள் வடிவமைப்பு ஆவணங்கள் பின்னர் பல்வேறு வகையான வடிவமைப்பு ஆவணங்கள் கட்டடக்கலை வடிவமைப்பு ஆவணங்கள் உயர் மட்ட வடிவமைப்பு ஆவணங்கள் மற்றும் இந்த விரிவான வடிவமைப்பு ஆவணங்கள் சோதனைத் திட்டங்கள் மற்றும் அவை வடிவமைக்கப்பட்ட சோதனை வழக்குகள் பின்னர் ப்ராஜெக்ட் டெவெலப்மென்ட் திட்டம் உள்ளமைவு மேலாண்மை திட்டம் போன்றவை அந்த விஷயங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்யலாம் இவை மதிப்பாய்வுக்கான சாத்தியமான வேட்பாளர்கள் இப்போது மறுஆய்வு பாத்திரங்கள் என்ன மதிப்பாய்வில் எந்த நபர்கள் தொடர்புடையவர்கள் மறுஆய்வு செயல்பாட்டின் போது என்ன பாத்திரங்கள் வழங்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் ஒவ்வொரு மறுஆய்வுக் கூட்டத்திலும் மறுஆய்வுக் குழு உறுப்பினர்களுக்கு ஒதுக்க சில முக்கிய பாத்திரங்கள் தேவை எனவே மதிப்பாய்வுகளில் இந்த பாத்திரங்கள் மதிப்பீட்டாளர் ரெக்கார்டர் மற்றும் விமர்சகர் எனவே சிலர் ஒரு வேலை தயாரிப்புக்காக எனவே திட்ட மேலாளர் ஒருவரை மதிப்பீட்டாளராகவும் ஒரு நபரை ரெக்கார்டராகவும் நியமிப்பார் மேலும் அவர்கள் மதிப்பீட்டாளர்களாக நியமிக்கப்படும் நபர்களின் குழு இருக்கக்கூடும் எனவே மதிப்பீட்டாளரின் பங்களிப்பு அவர் என்ன செய்வார் மதிப்பீட்டாளரின் வேலை என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே மதிப்பீட்டாளர் அவர் மறுஆய்வு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார் முதன்மை பொறுப்பு வேலை மதிப்பீட்டாளர் இதில் வெவ்வேறு கூட்டங்களை திட்டமிடுதல் மற்றும் கூட்டுதல் மறுஆய்வுப் பொருட்களை மதிப்பாய்வாளர்களுக்கு விநியோகித்தல் மறுஆய்வு அமர்வுகளை வழிநடத்துதல் மற்றும் நிர்வகித்தல் மற்றும் குறைபாடுகள் மூடுவதற்கு கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும் எனவே இவை அவ்வாறு அதாவது மதிப்புரைகள் வழங்கிய பரிந்துரைகள் எதுவாக இருந்தாலும் அவை சரி என்று உரையாற்றப்படுகின்றன எனவே குறைபாடுகள் மூடப்படுவதைக் கண்காணிப்பதை அவர் உறுதிசெய்கிறார் எனவே இவை மதிப்பீட்டாளரின் பொறுப்புகள் இதேபோல் வேலைகள் ரெக்கார்டரின் வேலைகள் இது போன்றவை முக்கிய பங்கு ஒரு பதிவு ரெக்கார்டரின் பெயர்கள் அவர் பின்வரும் விஷயங்களை பதிவு செய்வார் காணப்படும் குறைபாடுகளை அவர் பதிவு செய்வார் செலவழித்த மொத்த நேரத்தை அவர் பதிவு செய்வார் மேலும் இந்த மதிப்பாய்வை நடத்துவதில் அவர்கள் எடுத்த முயற்சியை அவர் பதிவு செய்வார் மற்றும் பங்கு என்ன என்பதை விமர்சகர் எனவே மதிப்பீட்டாளரைப் பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ரெக்கார்டரைப் பார்த்தோம் பின்னர் மதிப்பாய்வாளரின் பங்கு மறுஆய்வு குழு உறுப்பினர்கள் பொதுவாக அவர்கள் பணி தயாரிப்புகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள் ஏனெனில் அவர்களின் பெயர்கள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன எனவே இந்த மறுஆய்வுக் குழு உறுப்பினர்கள் வேட்பாளர் பணி தயாரிப்புகளை மதிப்பாய்வு செய்வார்கள் மேலும் அவர்கள் ஏற்கனவே உள்ள குறைபாடுகள் குறித்து பணி தயாரிப்பின் ஆசிரியருக்கு குறிப்பிட்ட பரிந்துரைகளை வழங்குவார்கள் மேலும் அவர்கள் வேலை தயாரிப்பை எவ்வாறு மேம்படுத்துவது குறைபாடுகளை எவ்வாறு அகற்றுவது எப்படி வேலை தயாரிப்புகளை மேம்படுத்த இப்போது மறுஆய்வு செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எந்தவொரு பணி தயாரிப்புக்கும் மதிப்பாய்வு பின்வரும் 4 முக்கியமான செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது முதலில் நாம் திட்டமிடல் செய்ய வேண்டும் பின்னர் தயாரிப்பு மற்றும் ஒரு கண்ணோட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் பின்னர் வழக்கமாக கூட்டங்களை மறுபரிசீலனை செய்யுங்கள் இறுதியாக நாம் பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் பின்தொடர வேண்டும் இந்த படிகள் இந்த நடவடிக்கைகள் இது போன்ற ஒரு நபரின் வடிவத்தில் வைக்கப்படலாம் எனவே வேட்பாளர் பணி தயாரிப்பு அது உள்ளீட்டில் வழங்கப்படும் முதல் செயல்பாடு திட்டமிடல் நாம் திட்டமிடல் தயார் செய்ய வேண்டும் திட்டமிடல் கட்டத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர் செய்வார் ஒரு மதிப்பீட்டாளர்களையும் ஒரு ரெக்கார்டரையும் நியமிக்கவும் அதேபோல் நாம் எதை உருவாக்குவீர்கள் மதிப்பாய்வு உறுப்பினர்கள் பொதுவாக 5 முதல் 7 உறுப்பினர்களை மறுஆய்வுக் குழுவில் தேர்வு செய்வார்கள் பின்னர் வெளியீடு இதுதான் அட்டவணையில் மதிப்பாய்வு கற்றுக் கொள்ளும் பின்னர் அது ஒரு தயாரிப்புக் கூட்டமாக இருக்கும் மறுஆய்வு மிதமானது ப்ராஜெக்ட் மேனேஜரால் நியமிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர் அவர் தயாரிப்பதற்கான ஒரு சுருக்கமான கூட்டத்தை கூட்டுவார் அவர் என்ன ஆவணங்களை ஆசிரியர் பணி தயாரிப்பு அல்லது பணி தயாரிப்பின் ஆசிரியர் சமர்ப்பித்திருக்கிறார் என்பதை முதலில் சில ஆவணங்களை சமர்ப்பிப்பார் எனவே இந்த முதல் சுருக்கமான சந்திப்பில் இந்த ஆவணங்கள் மதிப்பீட்டாளர் குழு உறுப்பினர்களிடையே அவர் பரப்புகின்ற மதிப்பீட்டாளர் மறுஆய்வு குழு உறுப்பினர்கள் தனித்தனியாக இந்த சமர்ப்பிக்கப்பட்ட பணி தயாரிப்பு குறித்த மதிப்பாய்வை மேற்கொள்கிறார்கள் பின்னர் அவர்கள் வெளியீடுகள் எதுவாக இருந்தாலும் மதிப்பாய்வாளர்கள் பதிவு எனப்படும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையான மறுஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது இங்கே மதிப்பாய்வாளர்கள் பணி தயாரிப்புகள் குறித்த பரிந்துரைகளை எந்த எழுத்தாளருக்கு வழங்குகிறார்கள் பின்னர் ஆசிரியர் மதிப்பாய்வாளர்கள் எழுப்பிய பிரச்சினைகளுக்கு பதிலளிப்பார் மற்ற விமர்சகர்களும் இங்கு பங்கேற்கிறார்கள் பின்னர் அனைத்து விவரங்களையும் எழுதுங்கள் இறுதியாக ஆவணம் அதன் குறைபாடு பதிவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த குறைபாடு பதிவு ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படும் பின்னர் எழுப்பப்பட்ட சிக்கல்கள் என்ன என்பதை ஆசிரியர் காண்கிறார் பின்னர் அவர் வேலை தயாரிப்பை மறுபரிசீலனை செய்வார் மதிப்பாய்வாளர்கள் எழுப்பிய அனைத்து சிக்கல்களையும் அவர் உரையாற்றுவார் பின்னர் அவர் மறுபரிசீலனைக்கு செய்வார் பிரச்சினையால் எழுப்பப்பட்ட புள்ளிகள் என்ன என்று கூறுகிறார் விமர்சகர்கள் மற்றும் அவர் அந்த விஷயங்களை எவ்வாறு உரையாற்றினார் பின்னர் மீண்டும் ஒரு இறுதிக் கூட்டம் கூட்டப்படும் விமர்சகர்கள் விசாரிப்பார்கள் ஆசிரியர் எவ்வாறு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்தார் அவர் எவ்வாறு சரிசெய்தார் அவர் சரிபார்க்கும் பரிந்துரைகளை எவ்வாறு இணைத்துள்ளார் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் மதிப்பீட்டாளர் இறுதியாக முந்தைய பதிப்பில் இருந்த அனைத்து குறைபாடுகளும் இப்போது அவை அகற்றப்பட்டுள்ளன என்பதைக் காண்பார்கள் பின்னர் அவர்கள் சுருக்கமான அறிக்கையைத் தயாரிப்பார்கள் சுருக்கமான அறிக்கையில் அவர்கள் குறைபாடுகளின் விவரங்களைக் காண்பார்கள் முதலியன செலவழித்த நேரம் சுருக்கமான அறிக்கையில் குறிப்பிடப்படும் எனவே இந்த வழியில் மறுஆய்வு செயல்முறை மாதிரி செயல்படுகிறது என்பதை நாம் அறிவீர்கள் மறுஆய்வு செயல்பாட்டில் மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு நடவடிக்கைகள் இவை மற்றும் இவை இடைக்கால அல்லது இடைநிலை தயாரிப்புகள் மற்றும் சுருக்கமானது இந்த மறுஆய்வு செயல்முறையின் இறுதி தயாரிப்பைப் புகாரளித்தது எனவே நான் ஏற்கனவே கூறியது என்னவென்றால் திட்டமிடல் மற்றும் இந்த தயாரிப்பு மறுஆய்வுக் கூட்டம் மறுவேலை போன்ற அனைத்து நிலைகளும் இங்கே விளக்கப்பட்டுள்ளன நான் ஏற்கனவே வரைபடத்தில் விளக்கியுள்ளேன் அவை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன பின்னர் இறுதி கட்டம் டேட்டா சேகரிப்பு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை டேட்டா சேகரிப்பில் மறுஆய்வு கூட்டங்களின் முடிவுகள் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் எனவே சில நாட்களுக்குப் பிறகு நாம் மனிதர்களாக இருப்பதால் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிடலாம் ஆவணங்கள் இருக்கலாம் அல்லது அவை விவாதிக்கலாம் விவாதத்தின் முடிவுகள் இழக்கப்படலாம் எனவே மறுஆய்வுக் கூட்டத்தின் முடிவுகளை இது சரியாக பதிவு செய்ய வேண்டும் மறுஆய்வு கூட்டத்தில் மதிப்பாய்வாளர்களால் நாம் எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் என்பது பற்றிய டேட்டா மட்டுமல்லாமல் கைப்பற்றப்பட வேண்டும் ப்ரொஜெக்ட்டில் குறைபாடுகளைக் கண்காணிக்க குறைபாடு டேட்டாவின் பதிவு தேவை குறைபாடு டேட்டாவின் அனைத்து விவரங்களையும் ஏன் பதிவு செய்வார்கள் ஏனெனில் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளைக் கண்டறிய குறைபாடு டேட்டாவின் பதிவு தேவைப்படுகிறது எனவே எந்த பொருள் எந்த பிழை இலவசம் தயாரிப்பு இலவசத்தை குறைபாடு என்பதற்காக குறைபாடு தரவின் இந்த பதிவு தேவைப்படும் இது ப்ரொஜெக்ட்டில் உள்ள குறைபாடுகளைக் கண்காணிக்க உதவியாக இருக்கும் எனவே இப்போது மதிப்பாய்வின் போது எந்த வகையான அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் மறுஆய்வு டேட்டா பின்வருமாறு கைப்பற்றப்பட்ட வெவ்வேறு அறிக்கைகள் முதலாவது மறுஆய்வு தயாரிப்பு பதிவு அதில் குறைபாடுகள் பற்றிய டேட்டா அவற்றின் இருப்பிடங்கள் அவை எந்த இடத்தில் உள்ளன என்பதை அடையாளம் காணும் அவற்றின் விமர்சனம் அவை எவ்வளவு முக்கியமானவை அவை மிகவும் தீவிரமானவை அல்லது அவை இயல்பானவை அல்லது அவை போன்றவை முக்கியமானவை அவை விமர்சனத்தைச் செய்ய செலவழித்த மொத்த நேரம் எனவே அந்த விஷயங்கள் அனைத்தும் மறுஆய்வு தயாரிப்பு பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே மறுஆய்வு பதிவு இது ஆசிரியரால் ஒப்புக் கொள்ளப்பட்ட குறைபாடுகளைக் கொண்டுள்ளது ஆம் இந்த குறைபாடுகள் உள்ளன அடுத்த திருத்தத்தில் நான் அகற்றுவேன் என்று ஆசிரியர் ஒப்புக் கொண்டார் எனவே மறுஆய்வு பதிவு அதில் ஆசிரியரால் ஒப்புக் கொள்ளப்பட்ட குறைபாடுகளைக் கொண்டிருக்கும் பின்னர் மதிப்பாய்வு சுருக்க அறிக்கை அதன் பெயராக சுருக்கத்தை பரிந்துரைக்கும் எனவே இந்த அறிக்கை இது மதிப்பாய்வு டேட்டாவை சுருக்கமாகக் கூறுகிறது மேலும் இது மதிப்பாய்வின் ஒட்டுமொத்த படத்தைக் குறிக்கிறது எனவே முடிவு மறுஆய்வுக் கூட்டத்தின் முடிவுகளின் சுருக்கம் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது எங்கள் தயாரிப்பில் உள்ள மொத்த குறைபாடுகள் மற்றும் அது எவ்வளவு நேரம் செலவழித்தது இந்த மறுஆய்வு செயல்பாட்டில் செலவழித்த மொத்த நேரம் பற்றிய தகவல்களும் இதில் உள்ளன எனவே இவை வேறுபட்ட ஆவணங்கள் அவை மறுஆய்வு செயல்பாட்டின் போது தயாரிக்கப்பட்ட வெவ்வேறு அறிக்கைகள் மறுஆய்வு தயாரிப்பு பதிவு மற்றும் மறுஆய்வு பதிவு ஆகியவை எந்த ஆவணங்கள் அறிக்கை அல்லது அறிக்கைகள் இடைநிலை அல்லது மறுஆய்வு சுருக்க அறிக்கை இறுதி அறிக்கை என்பதால் இருக்கலாம் எனவே நாங்கள் முன்மொழியப்பட்ட மாதிரியானது மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகளின் வரிசையையும் செயல்பாடுகளுக்கான உள்ளீட்டையும் செயல்பாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் வெளியீட்டையும் பிடிக்கிறது எனவே இந்த செயல்முறைக்கான உள்ளீடு என்ன என்பதைக் காட்டியுள்ளோம் எனவே பணி தயாரிப்பு உள்ளிடப்பட்டது இவை இடைநிலை தயாரிப்புகள் அவை மறுஆய்வுக் குழு மற்றும் இந்த அட்டவணை இந்த விமர்சகர்கள் பதிவு குறைபாடு பதிவு இவை இடைநிலை தயாரிப்புகள் மற்றும் இறுதி தயாரிப்பு சுருக்க அறிக்கை சரி எனவே இங்கே நாம் இதைப் பார்த்தோம் எனவே இந்த மறுஆய்வு செயல்முறை மாதிரி இது நடவடிக்கைகள் வரிசையைப் பிடிக்கிறது மறுஆய்வு செயல்முறைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய 4 நடவடிக்கைகள் இங்கே நாம் காட்டியுள்ளோம் இப்போது வேட்பாளர் பணி தயாரிப்பு மற்றும் செயல்பாடுகளிலிருந்து தயாரிக்கப்படும் வெளியீடுகளின் செயல்பாடுகளுக்கான உள்ளீடு எனவே நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியுள்ளபடி சில இடைநிலை வெளியீடுகள் உள்ளன அதுதான் இறுதி அறிக்கை இது சுருக்க அறிக்கை எனவே இந்த விரிவுரையில் ஒரு ப்ராஜெக்ட்ன் முன்னேற்ற நிறைவு அறிக்கை முறையையும் விளக்கினோம் சிவப்பு அம்பர் பச்சை முறையைப் பயன்படுத்தி பகுதி நிறைவு அறிக்கை முறையின் குறைபாடுகளை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை நாங்கள் கண்டோம் ப்ராஜெக்ட் திட்ட மதிப்பாய்வை எவ்வாறு மேற்கொள்வது ப்ராஜெக்ட் மதிப்பாய்வின் செயல்பாடுகள் என்ன இந்த ப்ராஜெக்ட் மதிப்பாய்வின் உள்ளீடு மற்றும் வெளியீடுகள் என்ன என்பதையும் நாங்கள் வழங்கியுள்ளோம் ப்ராஜெக்ட் மதிப்புரை போன்ற சில பதிவுகள் பயன்படுத்தப்படும் மறுஆய்வு தயாரிப்பு பதிவு மறுஆய்வு சுருக்க அறிக்கை பதிவு போன்ற பதிவுகள் சிலவற்றை இந்த மதிப்பாய்வு செயல்முறையின் இடைநிலை வெளியீடுகள் மற்றும் மறுஆய்வு சுருக்க அறிக்கையில் மறுஆய்வு செயல்முறையின் இறுதி வெளியீடு போன்றவற்றைக் கண்டோம் எனவே இவை மறுஆய்வு செயல்முறையின் வெளியீடுகள் எனவே ப்ராஜெக்ட் மதிப்பாய்வை எவ்வாறு மேற்கொள்வது என்று பார்த்தோம் எனவே இது இந்த ப்ராஜெக்ட் மதிப்பாய்வு பற்றியது இவை குறிப்புகள் மிக்க நன்றி